கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சி வெளியீடுகள் அல்லது ஆராய்ச்சியின் விளைவாக இருக்கலாம் கண்டுபிடிப்புகள் ஆராய்ச்சி வெளியீடுகள் அல்லது ஆராய்ச்சியின் விளைவாக இருக்கலாம் அவை ஒரு ஆராய்ச்சி அறிஞரின் ஆய்வறிக்கையின் விளைவாக இருக்கலாம் அவை ஒரு ஆராய்ச்சி அறிஞரின் ஆய்வறிக்கையின் விளைவாக இருக்கலாம் சிக்கல் தீர்க்கும் பயிற்சிகளின் விளைவாக அவை ஏற்படக்கூடும் அங்கு ஒரு குழு மக்கள் ஒரு சிக்கலை எடுத்து அதைத் தீர்க்கிறார்கள் சிக்கல் தீர்க்கும் பயிற்சிகளின் விளைவாக அவை ஏற்படக்கூடும் அங்கு ஒரு குழு மக்கள் ஒரு சிக்கலை எடுத்து அதைத் தீர்க்கிறார்கள் அவை மூளைச்சலவை செய்யும் அமர்வுகளின் விளைவாக இருக்கலாம் அவை மூளைச்சலவை செய்யும் அமர்வுகளின் விளைவாக இருக்கலாம் அவை திட்டங்களின் விளைவாக இருக்கலாம் ஒரு திட்டத்தைச் செய்யும் நபர்கள் திட்டத்தைச் செய்வதில் ஏதேனும் இருந்தால் அவர்கள் ஒரு கண்டுபிடிப்பைக் காணலாம் அவை திட்டங்களின் விளைவாக இருக்கலாம் ஒரு திட்டத்தைச் செய்யும் நபர்கள் திட்டத்தைச் செய்வதில் ஏதேனும் இருந்தால் அவர்கள் ஒரு கண்டுபிடிப்பைக் காணலாம் இப்போது கண்டுபிடிப்பு வெவ்வேறு இடங்களில் வெளிப்படுகிறது இப்போது கண்டுபிடிப்பு வெவ்வேறு இடங்களில் வெளிப்படுகிறது இப்போது நீங்கள் பள்ளிகள் அறிவியல் திட்டங்களில் கண்டுபிடிப்புகளைக் காணலாம் இப்போது நீங்கள் பள்ளிகள் அறிவியல் திட்டங்களில் கண்டுபிடிப்புகளைக் காணலாம் கண்டுபிடிப்பாக இருக்கலாம் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களால் செய்யப்பட்ட பல்கலைக்கழக படைப்புகளில் அவற்றை நீங்கள் காணலாம் கண்டுபிடிப்புக்கான விஷயமாக இருக்கலாம் கண்டுபிடிப்பாக இருக்கலாம் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களால் செய்யப்பட்ட பல்கலைக்கழக படைப்புகளில் அவற்றை நீங்கள் காணலாம் கண்டுபிடிப்புக்கான விஷயமாக இருக்கலாம் காப்புரிமை பெறக்கூடிய கண்டுபிடிப்புகளுடன் வெளிவரும் அறிவு அடிப்படையிலான தொடக்கங்களை நீங்கள் காணலாம் மேலும் பல்வேறு கண்டுபிடிப்புகளில் விஞ்ஞானிகள் பணிபுரியும் ஆராய்ச்சி ஆய்வகங்களும் கண்டுபிடிப்புகள் அல்ல ஆனால் அவற்றின் கண்டுபிடிப்புகளிலிருந்து வெளிப்படும் தயாரிப்புகள் காப்புரிமை பெறலாம் காப்புரிமை பெறக்கூடிய கண்டுபிடிப்புகளுடன் வெளிவரும் அறிவு அடிப்படையிலான தொடக்கங்களை நீங்கள் காணலாம் மேலும் பல்வேறு கண்டுபிடிப்புகளில் விஞ்ஞானிகள் பணிபுரியும் ஆராய்ச்சி ஆய்வகங்களும் கண்டுபிடிப்புகள் அல்ல ஆனால் அவற்றின் கண்டுபிடிப்புகளிலிருந்து வெளிப்படும் தயாரிப்புகள் காப்புரிமை பெறலாம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையைக் கொண்ட நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையைக் கொண்ட நிறுவனங்கள் கண்டுபிடிப்புகளும் அங்கிருந்து வரக்கூடும் கண்டுபிடிப்புகளும் அங்கிருந்து வரக்கூடும் இப்போது நீங்கள் என்ன செய்வது ஒரு கண்டுபிடிப்பைக் கண்டுபிடிப்பது நீங்கள் வெளிப்பாடுகளைத் தேட வேண்டும் இப்போது நீங்கள் என்ன செய்வது ஒரு கண்டுபிடிப்பைக் கண்டுபிடிப்பது நீங்கள் வெளிப்பாடுகளைத் தேட வேண்டும் இப்போது வெளிப்படுத்தல் என்பது கண்டுபிடிப்பின் எழுதப்பட்ட விளக்கமாகும் வெளிப்படுத்தல் ஒரு வெளியீட்டின் வடிவத்தில் இருக்கலாம் இப்போது வெளிப்படுத்தல் என்பது கண்டுபிடிப்பின் எழுதப்பட்ட விளக்கமாகும் வெளிப்படுத்தல் ஒரு வெளியீட்டின் வடிவத்தில் இருக்கலாம் ஆனால் வெளியீடு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் வெளியீடு காப்புரிமையின் புதுமையான அம்சத்தை கொல்லும் ஆனால் வெளியீடு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் வெளியீடு காப்புரிமையின் புதுமையான அம்சத்தை கொல்லும் காப்புரிமைச் சட்டம் முதலில் காப்புரிமை அலுவலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் காப்புரிமைச் சட்டம் முதலில் காப்புரிமை அலுவலகத்திற்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் எனவே நீங்கள் காப்புரிமை அலுவலகத்திற்கு முதலில் வெளிப்படுத்தாமல் பொது களத்தில் ஏதேனும் வெளிப்படுத்தினால் அது முதல் அம்சத்தை கொல்லக்கூடும் எனவே நீங்கள் காப்புரிமை அலுவலகத்திற்கு முதலில் வெளிப்படுத்தாமல் பொது களத்தில் ஏதேனும் வெளிப்படுத்தினால் அது முதல் அம்சத்தை கொல்லக்கூடும் புதிய அம்சம் கண்டுபிடிப்பு புதுமையாக இருக்க வேண்டும் அது கொல்லப்படலாம் புதிய அம்சம் கண்டுபிடிப்பு புதுமையாக இருக்க வேண்டும் அது கொல்லப்படலாம் அது கொல்லப்பட்டால் உங்கள் கண்டுபிடிப்புக்கு காப்புரிமையை தாக்கல் செய்ய முடியாது அது கொல்லப்பட்டால் உங்கள் கண்டுபிடிப்புக்கு காப்புரிமையை தாக்கல் செய்ய முடியாது எனவே வெளியீடுகள் நீங்கள் வெளிப்பாடுகளைக் காணும் இடங்கள் எனவே வெளியீடுகள் நீங்கள் வெளிப்பாடுகளைக் காணும் இடங்கள் ஆனால் வெளியீடுகள் உங்கள் கண்டுபிடிப்பின் புதுமையைக் கொல்லும் திறன் கொண்டவை ஆனால் வெளியீடுகள் உங்கள் கண்டுபிடிப்பின் புதுமையைக் கொல்லும் திறன் கொண்டவை ஆய்வக குறிப்புகள் அல்லது ஆய்வறிக்கை போன்ற எழுதப்பட்ட வெளிப்பாடுகளை நீங்கள் காணலாம் அல்லது செய்யப்பட்டுள்ள வேலைகள் பற்றிய எந்தவொரு எழுதப்பட்ட விளக்கமும் காணலாம் ஆய்வக குறிப்புகள் அல்லது ஆய்வறிக்கை போன்ற எழுதப்பட்ட வெளிப்பாடுகளை நீங்கள் காணலாம் அல்லது செய்யப்பட்டுள்ள வேலைகள் பற்றிய எந்தவொரு எழுதப்பட்ட விளக்கமும் காணலாம் கண்டுபிடிப்பின் ஆரம்ப பதிப்புகளாக இருந்த முன்மாதிரிகளில் வெளிப்பாடுகளை நீங்கள் காணலாம் கண்டுபிடிப்பின் ஆரம்ப பதிப்புகளாக இருந்த முன்மாதிரிகளில் வெளிப்பாடுகளை நீங்கள் காணலாம் ஒரு கண்டுபிடிப்பு நிரூபிக்கப்பட்ட அல்லது பயன்படுத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்களில் வெளிப்பாடுகளை நீங்கள் காணலாம் ஒரு கண்டுபிடிப்பு நிரூபிக்கப்பட்ட அல்லது பயன்படுத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்களில் வெளிப்பாடுகளை நீங்கள் காணலாம் பீட்டா பதிப்புகளில் குறிப்பாக கணினி பயன்பாடு தொடர்பான ஏதேனும் ஒன்றை நீங்கள் காணலாம் கணினிகள் தொடர்பான கண்டுபிடிப்புகள் இணையத்தில் எதையும் பீட்டா பதிப்பைக் கொண்டிருக்கக்கூடும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் பீட்டா பதிப்புகளில் குறிப்பாக கணினி பயன்பாடு தொடர்பான ஏதேனும் ஒன்றை நீங்கள் காணலாம் கணினிகள் தொடர்பான கண்டுபிடிப்புகள் இணையத்தில் எதையும் பீட்டா பதிப்பைக் கொண்டிருக்கக்கூடும் என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே பல்வேறு இடங்களில் சாத்தியமான வெளிப்பாடுகளை நீங்கள் காணலாம் எனவே பல்வேறு இடங்களில் சாத்தியமான வெளிப்பாடுகளை நீங்கள் காணலாம் ஆனால் நீங்கள் கண்டுபிடிப்பை உரைநடையில் பார்க்க விரும்புவதால் காப்புரிமை விவரக்குறிப்பை நீங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு வடிவத்தில் வெளிப்படுத்தல் வழங்கப்பட வேண்டும் ஆனால் நீங்கள் கண்டுபிடிப்பை உரைநடையில் பார்க்க விரும்புவதால் காப்புரிமை விவரக்குறிப்பை நீங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு வடிவத்தில் வெளிப்படுத்தல் வழங்கப்பட வேண்டும்